ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட இரண்டு சிஸ்டங்களின் சமன்பாடு தான் நாம் பார்த்தோம் இது ஸ்டெடி ஸ்டேட் இல் இருக்கும் அதிர்வெண் மற்றும் இது ஒன்றிலிருந்து இரண்டுக்கு பாயும் டை பவர் நாம் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்புகளையும் பார்த்தோம் மேலும் பகுதி 1 இல் மட்டும் டிஸ்டர்பேன்ஸ் இருக்கும் ஒரு வகையும் பார்த்தோம் இந்த வகையில் பகுதி இரண்டில் எந்த டிஸ்டபன்ஸ் இருக்காது மேலும் பகுதி கொள்ளளவு ஆனது இரண்டு பகுதிகளுக்கும் ஒரே மாதிரியாக இருந்தது என எடுக்கிறோம் மேலும் என கருதுகிறோம் பின்னர் மற்றும் என கருதுவதன் மூலம் 2 40 ஹெர்ட்ஸ் பெர் யூனிட் உள்ள ஸ்டெடி ஸ்டேட் அதிர்வெண் ஏர்ரர்ரை பெறுகிறோம் மேலும் அதற்கான டை லைன் பவர் என்ன என்றும் கண்டு பிடித்தோம் அடுத்ததாக டை லைன் அதிர்வெண் சார்பு கட்டுப்பாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது இந்த இரண்டு சமன்பாடுகள் 38 மற்றும் 39 இவற்றிலிருந்து உங்களுடைய சிஸ்டம் ஒரு கட்டுப்பாடாற்றது என்று கருதினால் உங்களுடைய அதிர்வெண் விலகலின் ஸ்டெடி ஸ்டேட் ஆனது ஒரு ஏர்ரர் ஐ கொண்டிருக்கும் மேலும் சுமை தொந்தரவு பொருத்து உங்களுடைய டை பவர் ம் மாறும் இந்த வகையில் சிஸ்டம் உடைய அதிர்வெண்ணை அதனுடைய பெயரளவு மதிப்புக்கு நாம் கொண்டு வர வேண்டும் அதாவது விலகல் ஆனது 0 ஆக இருக்கும் டை பவர் ன் ஸ்டெடி ஸ்டேட் பாய்வும் இதை போல இருக்கும் அதே போல இங்கும் இந்த அட்டவணைப்படுத்தப்பட்ட பவர் பாய்வை நாம் திரும்ப கொண்டு வர வேண்டும் அதாவது ஆனது 0 ஆக இருக்க வேண்டும் இதற்காக நாம் டை லைன் அதிர்வெண் சார்பு கட்டுப்பாடுக்கு செல்கிறோம் சமன்பாடுகள் 38 மற்றும் 39 ஆகியவை அதிர்வெண் ல் உள்ள ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் மற்றும் டை பவர் விலகலை நமக்குச் சொல்கிறது இவை சுமை மாறும்போது நடக்கிறது என்று முன்பே சொன்னேன் இந்த ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் களை சரிப்படுத்த நாம் துணை கட்டுப்பாடுகளை அந்தந்த பகுதிகளில் செய்ய வேண்டும் அதாவது இன்டெகிரல் கட்டுப்பாட்டு செயல்பாடு ஆனது ஒவ்வொரு பகுதியிலும் செய்யப்பட வேண்டும் இவை அந்தந்த பகுதியில் உள்ள வேறுபாடுகளை சரி செய்யும் உதாரணமாக நாம் இரண்டு பகுதிகள் கொண்ட சிஸ்டம் கொண்டிருப்பதாக கருதுவோம் பகுதி ஒன்றில் சுமை டிஸ்டர்பன்ஸ் வருவதாக இருந்தால் பகுதி ஒன்றானது அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அதாவது பகுதி ஒன்றில் ஜெனரேட் ஆகும் பவர் ஆனது அதனுடைய சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அதனால் பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் பகுதி ஒன்றானது மற்ற பகுதிகளிலிருந்து சக்தியை கடன் வாங்க வேண்டியது இருக்கும் எனவே துணை கட்டுப்பாடு ஆனது அந்தந்த பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை சரி செய்து கொள்ள உதவுகிறது இதுதான் அதனுடைய முக்கியமான வேலை ஒருவேளை பகுதி ஒன்றில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அங்கு இருக்கும் துணை கட்டுப்பாடு ஆனது பகுதி ஒன்றில் ஏற்படும் மாற்றத்தை மட்டுமே சரி செய்ய வேண்டும் பகுதி இரண்டுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது அது பகுதி ஒன்றில் ஏற்படும் மாற்றத்தை மட்டுமே சரி செய்யும் சமன்பாடு 38 மற்றும் 39 ஆகியவை முறையே மற்றும் ஆகியவற்றை குறிக்கின்றன டை லைன் பவர் உடன் சேர்க்கப்பட்ட அதிர்வெண் விலகல் ஆனது சார்பு காரணியுடன் சேர்க்கப்பட்டால் நமக்குத் தேவையான கொள்கையை அடையலாம் இப்படி கிடைக்கும் சிக்னலை நாம் பகுதி கட்டுப்பாட்டு எர்ரர் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் ஒவ்வொரு பவர் சிஸ்டமும் அதிர்வெண் இல் ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் டை பவர் விலகல் மற்றும் அதிர்வெண் விலகல் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் ஒரு கட்டுப்படுத்தி இல்லை என்றால் நமக்கு நிச்சயமாக ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் வரும் எனவே இந்த கட்டுப்பாட்டு சிக்னல் ஆனது பகுதி கட்டுப்பாட்டு எர்ரர் அல்லது ACE என அழைக்கப்படுகிறது இப்போது ACE என்பது என்ன இது பகுதி ஒன்றுக்கான கட்டுப்பாட்டுப் பகுதி எர்ரர் ஆக இருக்கும் பகுதி 2 க்கு இதை என வரையருக்கிறோம் ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் ஆனதுஆக இருக்கும் என்பது நமக்குத் தெரியும் தனிமைப்படுத்தப்பட்ட சிஸ்டம் க்கு அதுஆக இருக்கும் அதிர்வெண் எதிர்வினை பண்பானது ஆக இருக்கும் என்பதும் நமக்குத் தெரியும் எனவே இந்த அதிர்வெண் சார்பு காரணிகள் ஆகியவை B அளவுருக்கள் என அழைக்கப்படுகின்றன இவைதான் அதிர்வெண் சார்பு காரணிகள் ஆகும் என்பதை சமன்பாடு 40 மற்றும் இப்போது பகுதி 1 க்கு ஆகும் பகுதி இரண்டுக்கு ஆகும் இது சமன்பாடு 42 இதுதான்இவற்றின் மதிப்பு இப்போது ஆகியவை முறையே பகுதி 1 மற்றும் பகுதி இரண்டில் அதிர்வெண் எதிர்வினை பண்புகள்

நாம் ஏற்கனவே பார்த்ததுபோல ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் ஆனது ஆக இருக்கும் எனவே ஆனது பகுதி எதிர்வினை அதாவது அதிர்வெண் எதிர்வினை பண்பு என்று அழைக்கப்படுகிறது இது பகுதி 1 கானது மற்றும் இது பகுதி 2 கானது அதனால்தான் நாம்ஆகியவற்றை எடுத்துள்ளோம் முதலில் ஆனது வரும் பின்னர் ஆகும் மேலும் இது ஆகும் மற்றும் இறுதியில் வெளியீடாக ACE 1 ஆனது இந்த கட்டுப்பாட்டு சிக்னல் ஆக இருக்கும் ACE 1 ஆனது இரண்டு பகுதிகளை கட்டுப்படுத்தும் இன்டகிரல் கண்ட்ரோலர் இன் உள்ளீடாக இருக்கும் இதை என்ற தொகுதி வரைபடத்தில் இருந்து நாம் பார்க்கலாம் இது ஆக இருக்கும் இங்கிருந்து இங்கு வரை நான் வரைய வேண்டும் இது மற்றும் இங்கிருந்து இந்த ஐ கூட்ட வேண்டும் பின்னர் ஐ சேர்க்க வேண்டும் நான் இவற்றை எல்லாம் ஒன்றாகச் சேர்த்து வரைகிறேன் உதாரணத்துக்கு இது பகுதி 1 கானது என்போம் இது உங்களுடையமற்றும் இது கூட்டு தொகைக்கான குறியீடு மற்றும் இது உங்களுடைய மேலும் இங்கு இருந்து உங்களுடைய டை பவர் ஆனது வருகிறது இது ACE 1 ஆக இருக்கும் அதேபோல ஐ பச்சை மையால் எழுதுகிறேன் இது உங்களுடைய எனவே இது உங்களுடையஆக இருக்கும் மற்றும் அதிர்வெண் ஆனது எங்கிருந்து வரும் மேலும் இது உங்களுடைய ஆக இருக்கும் மற்றும் இதுஆகும் இது ACE 2 ஆக இருக்கும் இண்டக்ரல் கண்ட்ரோல் செயல்பாடானது இங்கு வருகிறது அதை நான் இங்கே போடுகிறேன் ஐ இங்கே போடுகிறேன் அதே போல இங்கும் இண்டக்ரல் செயல்பாடானது இருக்கும் அது மைனஸ் K அப்பான் s இண்டக்ரால் செயல்பாடாக இருக்கும் மற்றும் இது வெளியீடு ஆகும் இது ஆக இருக்கும் இது ஆக இருக்கும் மற்றும் இது ஆக இருக்கும் எனவே இது இண்டக்ரல் கண்ட்ரோல் ஆகும் இதை ஒரு கண்ட்ரோலர் தொகுதி மூலம் காட்டுகிறோம் இடம் இல்லாததால் இதை இங்கே போட முடியவில்லை மற்றும் இந்த கண்ட்ரோல்லேருக்கான உள்ளீடு ஆனது ACE 1 ஆகும் இங்கே அது ACE 2 ஆகும் எனவே இது ACE 2 ஆகும் அதாவது இந்த கண்ட்ரோலர் இன் உள்ளீடு ஆனது ACE1 ஆகும் இந்த கண்ட்ரோல் இன் உள்ளீடு ACE 2 ஆகும் ACE 1 ஆனது இந்த இன்டக்ரல் கண்ட்ரோலர் இன் உள்ளீடு ஆகும் ACE 2 ஆனது இந்த கண்ட்ரோலர் க்கு செல்லும் இது ஆகும் இது பகுதி ஒன்றுக்கான இன்டக்ரல் கண்ட்ரோலர் ஆகும் இது பகுதி 2 க்கானது இவற்றை மற்றும் என எழுதலாம் இது சமன்பாடு 43 மற்றும் இது சமன்பாடு 44 ஆகும் ஆகியவை முறையே பகுதி 1 மற்றும் பகுதி 2 காண கெயின் அமைப்புக்களாகும் ஆகியவற்றுக்கான உகந்த மதிப்புகளை தேர்வு செய்ய நாம் உகந்த மதிப்புகளை தேர்வு செய்யும் சிமுலேஷன் களை உபயோகிக்க வேண்டும் அது இந்த பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்டது எனவே அது தேவை இல்லை இது மற்றும் இது மேலும் ஆகியவை இன்டக்ரல் கைன் அமைப்பாகும் உண்மையில் நாம் இந்த இண்டாக்ரல் ஸ்கொயர் நுட்பத்தை இங்கே எடுக்கிறோம் ஒருவேளை நான் சமமான பகுதி சிஸ்டங்களை கருதினால் அதாவது இந்த இரண்டு பகுதிகளிலும் ஒரே அளவு மதிப்பிடப்பட்ட கொள்ளளவு இருக்கும் என்போம் மேலும் ஆக இருக்கும் என்போம் இது சமமான பகுதி எனில் உங்களுடைய கெயின் அமைப்பானது ஆக இருக்கும் சமமான பகுதிகள் எனில் இந்த இரண்டு பகுதிகளும் ஒரே மாதிரியான ஜெனரேட்டர் யூனிட்டுகளை கொண்டிருக்கும் மேலும் இவற்றின் கொள்ளளவும் ஒரே மாதிரியாக இருக்கும் இந்தப் பகுதியில் ஆயிரம் மெகாவாட் இருந்தால் இந்தப் பகுதியிலும் அதே ஆயிரம் மெகாவாட் இருக்கும் எனவே இரண்டும் ஒரே மாதிரியான யூனிட்களை கொண்டிருக்கும் மேலும் ஒரே மாதிரியான மதிப்பீடுகளையும் கொண்டிருக்கும் அப்படி இருந்தால் மட்டுமே நாம் என அமைக்க முடியும் இது ஒரே மாதிரியான இண்டகிரல் கைன் அமைப்பு ஆகும் உதாரணமாக இந்தப் பகுதியில் இருப்பது நான் ரிஹீட் வகை டர்பைன் என்போம் மற்றும் இங்கே இருப்பது ரிஹீட் வகை டர்பைன் என்போம் ஆகியவை இந்த வகையில் வேறுவேறாக இருக்கும் ஒருவேளை இரண்டு பகுதிகளும் ஒரே அளவு மதிப்பீடு கொண்டிருந்தாலும் இவை வேறு வேறாக இருக்கும் எனவே என அமைப்பதற்கு இரண்டு பகுதிகளும் ஒரே மாதிரியான யூனிட்டுகளை கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த இரண்டு பகுதிகளுக்கும் என இருப்பதாக அமைக்கிறோம் என்போம் இந்த சிஸ்டங்கள் ஸ்டாண்டர்டு ஆன அளவுருக்களை கொண்டிருக்கிறது என்போம் அளவுருக்கள் என்ன என்பதை நான் பின்னர் சொல்கிறேன் இந்த சிஸ்டம் க்கு எனில் உங்களுடையஇன் மதிப்பானது 0 7 ஆக இருக்கும் இப்படித்தான் நாம் இண்டகிரல் கட்டுப்பாட்டு செயல்பாட்டை செய்ய வேண்டும் இதை ப்ரொபஷனல் இண்டகிரல் அல்லது PID வைத்தும் செய்யலாம் ஆனால் தெர்மல் யூனிட்டுக்கு PID கட்டுப்பாடு ஆனது பொதுவாக பரிந்துரைக்கப்படுவதில்லை புரோபோர்சனல் கண்ட்ரோலர் ஆனது உபயோகப் படுத்தப் படலாம் மேலும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நான் முன்பே கூறிய இந்த பகுதி கட்டுப்பாட்டு எரர் இது கண்ட்ரோலர் க்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்படுவதில்லை குறிப்பிட்ட நேர இடைவெளியில் மட்டுமே கொடுக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக t 2 வினாடிகள் ஆக இருக்கலாம் அதாவது இரண்டு வினாடிகளுக்கு ஒருமுறை ACE யானது கண்ட்ரோலர் க்கு தரப்படுகிறது இதைப் பொறுத்து நீங்கள் u ஐ கண்டறிய வேண்டும் பொதுவாக நடைமுறையில் இருக்கும் அனைத்து சிஸ்டம் களும் தொடர்ச்சியானவையே உதாரணமாக இந்த முழு தெர்மல் சிஸ்டமும் ஒரு தொடர்ச்சியான சிஸ்டமே ஆனால் கண்ட்ரோலர் இல் நீங்கள் இந்த தொடர்ச்சியற்ற ஒரு விஷயத்தை காணமுடியும் பகுதி 1 மற்றும் பகுதி 2 கான அனைத்தும் இங்கே காட்டப்பட்டு விட்டது அடுத்து சார்பு காரணிகளின் அடிப்படைகளை பார்க்கப்போகிறோம் B1 B2 ஆகியவற்றை தேர்வு செய்ய ஒரு குறிப்பிட்ட அளவு போல் உள்ளது நாம் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் அதாவது B1 B2 ஆகியவற்றின் மதிப்பானது வை விட குறைவாக இருக்க வேண்டும் அதிர்வெண் சார்பானது மதிப்பை விட குறைவாக இருக்கக் கூடாது அது ஏன் என்று நீங்கள் டெக்னிக்கலாக சொன்னால் நிச்சயமாக நான் அதை பாராட்டுவேன் B ஆனது வை விட அதிகம் என நான் காட்டலாம் B ஆனது க்கு சமம் எனவும் நான் காட்டலாம் B ஆனது வை விட குறைவாக இருக்க நிச்சயமாக வாய்ப்புகள் கிடையாது அது பரிந்துரைக்கப்படுவதில்லை இல்லையா B ஆனது நிச்சயம் ஐ விட குறைவாக இருக்கக் கூடாது இப்போது கேள்விக்கு வருவோம் நீங்கள் இதற்கான பதிலைச் சொன்னால் நான் நிச்சயம் உங்களை பாராட்டுவேன் எனவே அடுத்தது சார்பு காரணிக்கான தேர்வுக்கு நாம் செல்வோம் ஸ்டெடி ஸ்டேட் வகையில் நாம் பார்த்தால் நமக்கு சார்பு காரணி தேர்வு என்பது அவ்வளவு முக்கியமில்லை ஆனால் டை லைன் பவர் விலகல் மற்றும் அதிர்வெண் விலகல் ஆகியவற்றின் கூறுகளைக் கொண்டுள்ள எந்த ஒரு பகுதி கட்டுப்பாட்டு எரார்ரின் சேர்க்கையும் ஸ்டெடி ஸ்டேட் இல் தான் வந்து முடியும் டை லைன் பவர் பாய்வு மற்றும் அதிர்வெண் ஆகியவற்றை திரும்ப பழைய மதிப்புகளுக்கு கொண்டு செல்ல நிச்சயம் உங்களுடைய இண்டகிரல் கண்ட்ரோல் செயல்பாட்டில் ACE ஆனது பூஜ்யமாக மாற்றப்பட வேண்டும் இதற்கான காரணத்தை கண்டறிய நிச்சயமாக நீங்கள் ஒரு அதிர்வெண் சார்பு பண்பை தேர்வு செய்ய வேண்டும் பொதுவாக தான் பரிந்துரைக்கப்படும் இந்த இரண்டு பகுதிகள் கொண்ட பவர் சிஸ்டம் இன் பகுதி கட்டுப்பாட்டு எர்ரர் களை கருதுவோம் ஒருவேளை என்போம் இப்போது ACE 1 ஸ்டெடி ஸ்டேட் ஆனது ஒரு மாறிலியால் பெருக்கப்படுகிறது என்போம் இது சமன்பாடு 45 ஒருவேளை நீங்கள் இன்டக்கிரல் அல்லது துணைநிலை கட்டுப்பாட்டு செயல்பாடு வைக்கும்போது ஆனது 0 ஆகும் அதேபோல ஆக இருக்கும் இது சமன்பாடு 46 ஆகும் ஆகியவை தன்னிச்சை யாக எடுக்கப்பட்ட மதிப்புகள் மேலே உள்ள சமன்பாட்டில் இருந்து பூஜ்யமல்லாத மதிப்புகளுக்கு மற்றும் ஆக இருக்கும் உங்களுடைய பவர் சிஸ்டம் இன் பகுதிகளுக்கான ஆகும் மற்றும் ஆகும் நீங்கள் ஆகியவற்றுக்கு சில மதிப்புகளை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு ACE 1 மற்றும் ACE 2 ஆகியவற்றின் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்புகள் பூஜ்ஜியமாக இருக்கும் உங்களுடைய இன்டகிரல் கண்ட்ரோல் இதை உறுதி செய்கிறது டைனமிக் செயல்திறன் கருத்தை விட ACE சிக்னல்களில் கலவை மிகவும் முக்கியமானது ஆக் இவற்றுக்கு நீங்கள் சில மதிப்புகளை இடலாம் மாறும் எதிர்வினை யின் போது ACE 1 ACE 2 ஆகியவை ஒரே மாதிரியாக இருக்கும் அதே நேரம் மற்றும் ஆகியவற்றையும் நாம் பரிசோதிக்க வேண்டும் இது செட்டில் ஆக நிறைய நேரம் எடுத்துக் கொள்ளும் மற்றும் பீக் விலகல் ஆனது மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால் தான் டிரன்சியண்ட் இம்பலன்ஸ் இன் போது டைனமிக் செயல்திறன் கருத்தை விட ACE சிக்னல்களில் கலவை மிகவும் முக்கியமானது ஸ்டடி ஸ்டேட்டின் போது இரண்டும் பூஜ்யமாக மாறும் இதை டிரன்சியண்ட் எதிர்வினை இன் போது பகுதி 1 இன் சுமையில் திடீரென ஏற்படும் அதிகரிப்பை வைத்து விளக்கலாம் இந்த சுமையில் ஏற்படும் திடீர் அதிகரிப்பின் காரணமாக சிஸ்டம் இன் அதிர்வெண் ஆனது குறையும் இதன்பிறகு கவர்னர் எதிர் வினையின் காரணமாக அந்த அதிர்வெண் விலகல் ஆனது தடை செய்ய பட்டு இரண்டு பகுதிகளுக்கும் ரெகுலேஷன் பண்புகள் மூலம் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட உண்மையான அதிர்வெண்ணுக்கு மீண்டு வரும் ஆகிவை பகுதி 1 மற்றும் பகுதி 2 காண ரெகுலேஷன் அளவுருக்கள் பகுதி ஒன்றில் மட்டுமே சுமையானது அதிகரிக்கிறது எனவே ஆகும் நாம் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பை என எழுதலாம் இது சமன்பாடு 38 இல் என போடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது நீங்கள் சமமான பகுதி கொள்ளளவு ஐ கருதினால் ஆக இருக்கும் இதை இங்கே போட்டால் மற்றும் ஆக மாறும் இதை நீங்கள் இங்கே போடும் பொழுது இது சமன்பாடு 47 ஆக மாறும் மேலும் இந்த சமன்பாடு சுருங்கி ஆக மாறும் இது சமன்பாடு 48 இப்போது அட்டவணைப்படுத்தப்பட்ட பவர் பாய்வில் இருந்து ஒரு சிறிய விலகல் ஆனது டை பவரில் ஏற்படும் ஏனென்றால் இதனுடைய அதிர்வெண்ணில் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் வருகிறது அதாவது டை பவரும் இந்த ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பை கொண்டிருக்கும் துணைநிலை கட்டுப்பாடு ஆனது முதன்மை கட்டுப்பாட்டு விட மெதுவாக இருக்கும் முதன்மை கட்டுப்பாடு என்பது ரெகுலேஷன் அளவுரு மற்றும் துணைநிலை கட்டுப்பாடு ஆனது இன்டகிரால் செயல்பாடு துவங்கும் போது தான் வரும் இப்போது முதன்மை வேகக்கட்டுப்பாட்டு அளவுரு செயல்பாட்டை நாம் பார்த்துவிட்டோம் அடுத்ததாக எதிர்வினைக்கு செல்வோம் இது ஒரு மெதுவான ப்ராசஸ் இதைச் செய்ய நாம் சில வகைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் வகை ஒன்றில் நாம் மற்றும் என்றும் மற்றும் என்றும் எடுக்கிறோம் இவற்றைக் கொண்டு நாம் இதை பெறுகிறோம் இதை நாம் எப்படி பெறுகிறோம் அதை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் சமன்பாடு இது நமக்கு ஏற்கனவே தெரியும் நாம் இங்கே மற்றும் என எடுத்துள்ளோம் இவற்றை நாம் இங்கே போட்டால் இது ஆகும் மற்றும் ஆகும் அதாவது ஆகும் இதை சற்று முன்புதான் பார்த்தோம் அதேபோல் டை லைன் பவர் வகையிலும் நமக்கு கிடைக்கும் இதுஆக மாறும் இது உங்கள் அதிர்வெண்ணுக்கானது மற்றும் இது உங்கள் டை பவர் காணது

ஆனது ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு இப்போது ஆகும் மற்றும் ஆகும் இவற்றை இங்கே போட்டால் ஆக மாறும் அதாவது இங்கே ஐ பொதுவாக எடுக்கிறோம் அதனால் இது ஆக மாறும் அதனால் தான் ஐ இக்கு சமமாக எழுதுகிறோம் நீங்கள் கண்டறியும் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பானது ஆக இருக்கும் அதாவது இந்த ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பானது பகுதி ஒன்றில் ஏற்படும் சுமை டிஸ்டபன்ஸ் காரணமாக உருவாகும் ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் ஐ நமக்கு காட்டுகிறது இது கட்டுப்பாடற்ற மோடில் பெறப்படும் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பாகும் அதேபோல நீங்கள் க்கு என எழுதலாம் என இதே சமன்பாட்டில் மாற்றலாம் இது மற்றும் இது இதை சுருக்கினால் நமக்கு கிடைக்கும் பகுதி ஒன்றில் சுமை டிஸ்டர்பன்ஸ் இருப்பதால் நமக்கு கிடைக்கிறது பகுதி இரண்டில் எந்த சுமை தொந்தரவும் இல்லாததால் ஆக கிடைக்கிறது மேலே சொன்ன விசயங்களில் இருந்து பகுதி ஒன்றில் இருக்கும் துணை கட்டுப்பாட்டு செயல்பாடு மட்டுமே இல் ஏற்படும் மாற்றத்திற்கு எதிர்வினை செய்யும் அதாவது ACE 1 ஐ பூஜ்யமாக மாற்றும் படி தன்னுடைய ஜெனரேஷன் ஐ மாற்றி அமைத்துக் கொள்ளும் பகுதி இரண்டில் இருக்கும் துணை கட்டுப்பாட்டுக்கு பகுதி ஒன்றில் ஏற்படும் இந்த சுமை மாற்றம் நிச்சயமாக தெரியவராது எனவே பகுதி ஒன்றில் இருக்கும் துணை கட்டுப்பாட்டு செயல்பாடு மட்டுமே எதிர்வினை புரிந்து ACE 1 ஐ பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வருகிறது ஆனது 0 ஆக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் பகுதி ஒன்றில் ஏற்படும் சுமை மாற்றமானது பகுதி இரண்டில் இருக்கும் துணை கட்டுப்பாட்டுக்கு தெரியவராது மேலும் பகுதி இரண்டில் எந்த சுமை டிஸ்டர்பன்ஸ்ஸ் ம் நடப்பதில்லை அதாவது அதனால் தான் ஆனது 0 ஆகும் இதைத்தான் நான் ஸ்டெடி ஸ்டேட் பாயின்ட் ஆஃப் வியூ என்று சொன்னேன் வகை 2 இல் B ஆனது வை விட அதிகம் என்போம் அதாவது இந்த வகையில் அதேபோல இவற்றை சமன்பாடுகள் 38 மற்றும் 39 இல் போட வேண்டும் இவற்றை போட்டு நீங்கள் இதை எளிதாக கணக்கிடுங்கள் கணக்கிட்டால் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல கிடைக்கும் B ஆனது வை விட அதிகமாகும் போது இது 0 ஆவதில்லை அதாவது பகுதி இரண்டில் சுமை டிஸ்டர்பன்ஸ் இல்லை என்றாலும் அங்கு இருக்கும் துணை கட்டுப்பாடு ஆனது பகுதி ஒன்றில் ஏற்படும் சுமை டிஸ்டர்பன்ஸ் க்கு எதிர்வினை புரிகிறது அதனால் தான் இங்கேயும் ஸ்டெடி ஸ்டேட் வருகிறது பகுதி 1 மற்றும் பகுதி 2 ஆகிய இரண்டு பகுதிகளில் இருக்கும் துணை கட்டுப்பாடுகளும் இதற்கு எதிர்வினை புரியும் ஏனென்றால் நாம் மற்றும்என எடுத்துள்ளோம் பகுதி இரண்டால் எடுக்கப்படும் ஜெனரேஷன் ஆனது ACE 2 இன் கூறாக பிரதிபலிக்கும் நாம் திரும்பவும் ஸ்டெடி ஸ்டேட் க்கு செல்வோம் எனவே LFC எனப்படும் சுமை அதிர்வெண் கட்டுப்பாட்டுக்கான தர்க்கரீதியான தேர்வாக என்னும் அதிர்வெண் சார்பு அமைப்பு இருக்கும் நிச்சயமாக இது தான் சரியான தேர்வாக இருக்கும் B ஆனது வை விட குறைவாக இருக்க முடியாது அது ஏன் என்பது தான் இப்போதைய கேள்வி நீங்கள் பகுதி 1 மற்றும் பகுதி 2 காண எதிர்வினைகளை பார்த்தால் இது பெர் யூனிட் மெகவாட் மற்றும் ஐ வரைந்தால் ஐ 0 01 க்கு பதில் 0 005 வரை மட்டுமே வரைவேன் ஏனென்றால் இது கட்டுப்பாடற்ற மோட் இரண்டு பகுதிகளிலும் உள்ள ஜெனரேட்டர்கள் இதற்கான எதிர்வினை புரிகிறது மேலும் அளவுள்ள 0 005 பவரை ஜெனரேட் செய்கிறது ஏனென்றால் இது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட இரண்டு சிஸ்டம் களுக்கான கட்டுப்பாடற்ற மோடுக்கான எதிர்வினை டை லைன் பவர் ஐ வரைந்தால் அது மைனஸ் 0 005 ஐ காட்டுகிறது இது தான் க்கான எதிர்வினை இது கட்டுப்பாடற்ற மோட் அதாவது இங்கு நீங்கள் பார்க்கும் அனைத்தையும் உங்களால் MATLAB உபயோகித்து பெற முடியும் அதிர்வெண்ணை கூட உங்களால் பிளாட் செய்ய முடியும் அதை நான் இங்கே காண்பிக்கவில்லை அதிர்வெண்ணும் உங்களுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் என்ன என்பதை காட்டும் இந்த மைனஸ் 0 01176 ஆனது ஸ்டெடி ஸ்டேட் மைனஸ் ஆக இருக்கும் இது கட்டுப்பாடற்ற மோட் எதிர்வினை என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் கண்ட்ரோலர் ஐ இங்கே வைத்தால் இது உங்களுடைய அதிர்வெண் ஆகும் இது நேரம் இது மற்றும் இது 0 இது ஒரு கட்டுப்பாடான மோட் ஆகும் அதிர்வெண் ஆனது இந்த வகையில் இப்படி செல்லும் முடிவில் அதிர்வெண் ஆனது 0 க்கு வரும் இது பகுதி 1 க் ஆனது பகுதி 2 உடைய அதிர்வெண்ணும் இதே போல் தான் இருக்கும் அதை வேறு ஒரு வண்ணத்தில் வரைகிறேன் இது பகுதி 1 க்கான டிஸ்டர்பன்ஸ் இது மற்றும் இது உங்கள் அதிர்வெண் பகுதி ஒன்றில் தான் டிஸ்டர்பன்ஸ் நடக்கிறது எனவே பகுதி ஒன்றுக்கான ஜெனரேஷன் ஐ முதலில் பார்க்கிறோம் இது என்னும் புள்ளி ஜெனரேஷன் ஆனது முதலில் இப்படி சென்று பிறகு இப்படி சென்று முடிவில் பூஜ்ஜியத்தில் வந்து முடியும் இது பகுதி 1 க்கான பகுதி 2 க்கு இது இப்படி செல்லலாம் பின்னர் முடிவில் இது 0 க்கு வரும் இது உங்களுடைய ஆக இருக்கும் இதை நான் என்னுடைய உள்ளுணர்வில் இருந்து வரைகிறேன் சிமுலசன் இல் இது இப்படி தான் வரும் மேலும் மற்றும் ஆகியவை 0 வில் தான் முடியும் டை பவர் வை வரைந்தால் அது இப்படி இருக்கும் இறுதியில் அது 0 இல் முடியும் எல்லா விஷயங்களும் கட்டுப்பாடான மோடில் நடக்கிறது அதாவது இண்டகிரல் கட்டுப்பாடு செயல்பாடு இருக்கிறது இந்த பாரம்பரிய பகுதிக்கு பின்னர் ஒரு சில கணக்குகளை பார்ப்போம் அதன் பின்னர் கட்டுப்பாடற்ற சிஸ்டம் பற்றி பார்ப்போம் இறுதியாக யூனிட் கமிட்மென்ட் வருவோம் யூனிட் கமிட்மென்ட் ஐ வகுப்பறையில் பார்ப்பது கொஞ்சம் கடினம் தான் இருந்தாலும் எளிமையாக அதை பார்ப்போம் மிக தெளிவாக இந்த பாடதிட்டத்தில் பார்க்க முடியாது யூனிட் கமிட்மென்ட் பற்றிய சில யோசனைகளை நாம் நிச்சயம் பெற முடியும் கட்டுப்பாடற்ற AGC பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் இது மிகவும் எளிமையாகத் தான் இருக்கும் அதை பார்ப்பதற்கு முன்பு நாம் ரெகுலேஷன் பற்றியும் பார்க்கப் போகிறோம் அதில் சில கணக்குகளை நீங்கள் இந்த வகுப்பறையில் போட்டுப் பார்க்க வேண்டும் அதன்பிறகு யூனிட் கமிட்மென்ட் பற்றி பார்க்கலாம்